TALG இன் தொகுதி 1 இன் பிரிவு 8 க்கு வரவேற்கிறோம் மற்றும் வாழ்த்துக்கள் முந்தைய அலகு 7 இல் திட்ட விளைவுகள் PO4 முதல் PO7 தொடர்பான செயல்பாடுகளின் தன்மையைப் பார்த்தோம் மேலும் திட்ட குறிப்பிட்ட விளைவுகளை எவ்வாறு எழுதுவது என்பதையும் புரிந்துகொண்டோம் விளைவுகளை இப்போது இரண்டு நிலைகளில் நாங்கள் உரையாற்றியுள்ளோம் ஒன்று திட்ட நிலை மற்றொன்று குறிப்பிட்ட திட்ட மட்டத்தில் உள்ளது இப்போது நாம் இன்னும் கொஞ்சம் விவரம் தேவைப்படும் பாடநெறி மட்டத்தைப் பார்க்க வேண்டும் நாம் ஒரு வகையான கட்டமைப்பை அல்லது சொற்களைக் கொண்டிருக்க வேண்டும் அதைப் பயன்படுத்தி பாடநெறி மட்டத்தில் இருக்கும் விளைவுகளை எழுத முடியும் அவற்றின் அளவிற்கு இந்த அலகு முக்கியமாக மூன்று கற்றல் களங்கள் இருப்பதையும் எங்கள் எல்லா அனுபவங்களும் எல்லா களங்களிலிருந்தும் கூறுகளைக் கொண்டுள்ளன என்பதையும் புரிந்துகொள்வதை நோக்கமாகக் கொண்டுள்ளது பின்னர் ப்ளூமின் வகைபிரிப்பின் கட்டமைப்பை விவரிக்கிறோம் இது கற்றல் விளைவுகளின் ஒரு குறிப்பிட்ட வகைபிரித்தல் ஆகும் மேலும் அறிவாற்றல் நிலைகளைப் புரிந்து கொள்ளுங்கள் குறிப்பாக ஆண்டர்சன் ப்ளூம் வகைபிரிப்பில் உள்ள நினைவில் கொள்ளுதல் மற்றும் புரிந்துகொள்ளுதல் இந்த அலகு எதிர்பார்க்கும் முடிவுகள் இவை கற்றல் விளைவுகள் தயவுசெய்து நினைவில் கொள்ளுங்கள் இது மிகவும் பொதுவான சொல் இது எல்லா மட்டங்களிலும் பொருந்தும் கற்றல் விளைவுகள் என்பது ஒரு திட்ட அல்லது ஒரு பாடநெறி அல்லது ஒரு அறிவுறுத்தல் அலகு முடிவில் கற்றவர்கள் என்ன செய்ய வேண்டும் என்று எதிர்பார்க்கப்படுவது ஆகும் மூன்றையும் சில நிறுவனங்களில் அதையே பயன்படுத்துகிறார்கள் கற்றல் விளைவுகள் நாங்கள் இப்போது திட்ட மட்டத்தில் அவற்றை திட்ட விளைவுகள் திட்ட குறிப்பிட்ட விளைவுகள் என்று விவரிக்க முயற்சிக்கிறோம் மற்றும் பாடநெறி மட்டத்தில் நாங்கள் அவற்றை பாட விளைவுகள் என்று அழைக்கிறோம் மேலும் ஒரு அறிவுறுத்தல் அலகு மட்டத்தில் திறன் போன்ற வேறு சில சொற்களைப் பயன்படுத்தலாம் எனவே மாணவர் வெவ்வேறு நிலைகளில் என்ன செய்ய முடியும் என்பதைக் குறிக்க ஒருவர் வெவ்வேறு சொற்களைப் பயன்படுத்தலாம் எனவே உள்ளுணர்வுடன் எழுதுவதற்குப் பதிலாக கற்றலுக்கான நன்கு ஏற்றுக்கொள்ளப்பட்ட வகைபிரித்தல் இருந்தால் பாடங்கள் மற்றும் அறிவுறுத்தல் பிரிவுகளின் விளைவுகள் மிகவும் வசதியாக எழுதப்படலாம் வெவ்வேறு மாணவர்கள் அல்லது வெவ்வேறு பங்குதாரர்கள் அந்த அறிக்கை என்ன என்பதைப் பற்றி வேறுபட்ட புரிதலைக் கொண்டிருக்கலாம் நீங்கள் நன்கு ஏற்றுக்கொள்ளப்பட்ட வகைபிரிப்பைப் பின்பற்றினால் எல்லா மாணவர்களும் அதை தெளிவாக புரிந்துகொள்வது எளிதாக இருக்கும் மற்றொன்று எந்தவொரு பாடத்திலும் நீங்கள் விளைவுகளை எழுதுவது மட்டுமல்லாமல் விளைவுகளை அடையாளம் காண்கிறீர்கள் அதாவது மாணவர் என்ன செய்ய முடியும் ஆனால் மாணவர் அந்த விளைவுகளை அடைந்தாரா என்பதை மதிப்பீடு மூலம் நீங்கள் அளவிட வேண்டும் மேலும் இந்த விளைவுகளை அடைய ஆசிரியர் மாணவர்களுக்கு எளிதாக்க வேண்டும் எனவே அனைத்து 3 பரிமாணங்களும் சமமாக முக்கியம் அதாவது விளைவுகள் மதிப்பீடு மற்றும் கற்பித்தல் எனவே அனைத்து மட்டங்களிலும் பொருந்தக்கூடிய ஒரு வகைபிரித்தல் அதாவது கற்றல் விளைவுகளை எழுதுவது மதிப்பீடு மற்றும் கற்பித்தல் மிகவும் விரும்பத்தக்கதாக இருக்கும் அவை நன்கு வரையறுக்கப்பட்ட கட்டமைப்பைக் கொண்டிருந்தால் கற்பித்தல் மற்றும் கற்றல் தொடர்பான அனைத்து நடவடிக்கைகளுக்கும் இது வசதியானது அறிக்கைகளின் பொதுவாக ஏற்றுக்கொள்ளப்பட்ட அமைப்பு பெரிதும் உதவும் இப்போது நாம் கற்றல் வகைபிரிப்பிற்கு வருகிறோம் எந்தவொரு பாடத்திலும் இதை மீண்டும் மீண்டும் கூறுகிறோம் மூன்று தேவைகள் உள்ளன ஒன்று பாட விளைவுகள் மற்றொன்று அறிவுறுத்தல் மற்றும் மூன்றாவது மதிப்பீடு எனவே எல்லா மட்டங்களிலும் இந்த மூன்றுக்கும் இடையில் ஒரு சீரமைப்பு இருக்க வேண்டும் அதுவே நமக்கு வகைபிரித்தல் தேவைப்படுவதற்கான ஒரு காரணமாகும் இப்போது கற்றல் மதிப்பீடு மற்றும் கற்பித்தல் ஆகியவற்றின் வகைபிரித்தல் என்பது கடந்த 60 70 ஆண்டுகளாக மக்கள் முயற்சித்து வரும் ஒன்று எனவே அவற்றின் அளவிற்கு இது நன்கு ஆராய்ச்சி செய்யப்பட்டுள்ளது ஆனால் இறுதி முடிவு இன்னும் எடுக்கப்படவில்லை மேலும் பலர் முயற்சித்ததால் வகைபிரித்தல் குறித்த இலக்கிய திறனாய்வு ஒரு மொத்த தொகுப்பாக உள்ளது இது போலவே ப்ளூமின் வகைபிரித்தல் சோலோ வகைபிரித்தல் ஃபிங்கின் வகைபிரித்தல் காக்னே வகைபிரித்தல் மராசானோ மற்றும் கெண்டல் இவை சில வகைபிரிப்புகள் புத்தகங்கள் எழுதப்பட்டுள்ளன அவற்றைப் பயிற்சி செய்துள்ளனர் எனவே அவற்றின் அளவிற்கு அவை அனைத்தும் பயனுள்ளவை ஒரு குறிப்பிட்ட நிலைக்கு ஏற்றுக்கொள்ளக்கூடியவை அவற்றில் சிலவற்றிற்கு உங்களுக்கு முன்னுரிமை இருக்கலாம் மேலும் இவை அனைத்திலும் ப்ளூமின் வகைபிரித்தல் இந்தியா உட்பட பல நாடுகளில் மிகவும் பிரபலமாக உள்ளது அனைத்து வகைபிரிப்புகளும் கற்றலில் ஈடுபடும் செயல்முறைகளுக்கு ஒரு கட்டமைப்பை வழங்குவதற்கான முயற்சிகள் என்பதை நீங்கள் நினைவில் கொள்ள வேண்டும் கற்றல் நடத்தைகள் மற்றும் மூளை எவ்வாறு செயல்படுகிறது என்பதற்கான வரையறுக்கப்பட்ட புரிதலின் அடிப்படையில் அனைத்து கற்றலும் மூளையில் நடைபெறுகிறது மேலும் மூளை எவ்வாறு செயல்படுகிறது என்பதைப் புரிந்துகொள்வது நமக்கு குறைவாகவே உள்ளது எனவே மூளையின் செயல்பாட்டை எப்படியாவது ஒரு அர்த்தத்தில் வகைப்படுத்த முயற்சிக்கிறோம் அந்த அளவிற்கு அனைத்து வகை பிரிப்பிற்கும் சில வரம்புகள் இருக்கும் அந்த வரம்புகளைப் பற்றி பேசுவோம் எந்தவொரு வகைபிரிப்பும் தெளிவற்ற தன்மையிலிருந்து விடுபடவில்லை ஆனால் அதன் காரணமாக எந்தவொரு வகைபிரிப்பையும் நிராகரிக்க இது காரணமல்ல சில ஆசிரியர்கள் நல்ல ஆசிரியர்கள் அவர்கள் எந்தவொரு வகைபிரிப்பையும் ஏற்க மறுக்கிறார்கள் ஏனென்றால் நீங்கள் ஒரு வகைபிரித்தல் பெற்றவுடன் நீங்கள் எப்படியாவது முழு கற்பித்தல் கற்றல் செயல்முறையையும் திணறடிக்கிறீர்கள் என்று அவர்கள் நினைக்கிறார்கள் எப்படியிருந்தாலும் எந்தவொரு வகைபிரிப்பையும் பயன்படுத்துவதற்கு எதிராக இதுபோன்ற வலுவான உணர்வு இருப்பது துரதிர்ஷ்டவசமானது இங்கே எங்கள் கவனம் திருத்தப்பட்ட ப்ளூமின் வகைபிரித்தல் ஆகும் சம்பந்தப்பட்ட செயல்பாட்டின் தன்மை காரணமாக எப்போதும் சிக்கல்கள் உள்ளன தெளிவற்ற தன்மை இருக்கும் எனவே மூளையின் செயல்பாட்டைப் புரிந்துகொள்வதைப் பொறுத்து நீங்கள் செயல்படும் இடத்தை நீங்கள் கையாளும் போது ஒருவர் தெளிவான தன்மைகளுடன் செயல்பட வேண்டும் நிச்சயமாக ப்ளூமுக்கு முன்பே வகைபிரிப்புகளும் இருந்தன ப்ளூமின் வகைபிரிப்பைப் பொருத்தவரை பெஞ்சமின் ப்ளூம் 1950 களின் முற்பகுதியில் சிகாகோ பல்கலைக்கழகத்தில் விவரக்குறிப்புகளை மேம்படுத்துவதில் பணிபுரிந்தார் இதன் மூலம் அறிவாற்றல் சிக்கலுக்கு ஏற்ப கல்வி நோக்கங்கள் ஒழுங்கமைக்கப்படலாம் நாங்கள் கல்வி நோக்கங்களைப் பற்றி பேசுகிறோம் விளைவுகளை கற்றுக்கொள்வதை பற்றி இல்லை என்பதை நினைவில் கொள்க உண்மையில் இரண்டும் ஒன்றுதான் ஆனால் இந்த நேரத்தில் பயன்படுத்தப்படும் சொல் கல்வி நோக்கங்கள் எந்தவொரு பணியும் அறிவாற்றல் மன உணர்வு ஸைக்கோ மோட்டார் ஆகிய மூன்று உளவியல் களங்களில் ஒன்றை ஆதரிக்கிறது என்று அவர் முன்மொழிந்தார் எந்தவொரு பணியும் மூன்றில் ஒன்றை ஆதரிக்கிறது என்பதைக் கவனியுங்கள் அதாவது இது மூன்றில் ஒன்றை மட்டுமே மையமாகக் கொண்டுள்ளது என்று நீங்கள் கூறகூடாது பொதுவாக நம்முடைய எல்லா அனுபவங்களும் நாம் செய்யும் அனைத்து பணிகளும் மூன்று உளவியல் களங்களில் உள்ளன அறிவாற்றல் களம் இங்கே நாம் மூன்று களங்களைப் பற்றி பேசுகிறோம் அறிவாற்றல் மன உணர்வு மற்றும் உளவியல் அறிவாற்றல் களமானது தகவலை ஒரு அர்த்தமுள்ள வழியில் செயலாக்குவதற்கும் பயன்படுத்துவதற்கும் நபரின் திறனைக் கையாள்கிறது அதைத்தான் மக்கள் இப்போது அதிகம் புரிந்துகொள்வதாகத் தெரிகிறது முன்பு பயன்படுத்தப்பட்ட சொல் அறிவுத்திறம் அறிவுத்திறத்தை வகைப்படுத்துவது என்பது நாம் அறிவாற்றல் களத்தைப் பார்க்கிறோம் என்பதாகும் மன உணர்வு களம் மனப்பான்மை மற்றும் உணர்வுகளுடன் தொடர்புடையது அதுவே கற்றல் முறையை மேம்படுத்துகிறது மேலும் சைக்கோமோட்டர் டொமைன் கையாளுதல் அல்லது உடல் திறன்களை உள்ளடக்கியது நாங்கள் செய்யும் அனைத்து செயலிலும் ஈடுபடும் மூன்று களங்கள் இவை எனவே இப்போது சுருக்கமாக கற்றல்களங்களில் உங்களுக்கு அறிவாற்றல் களம் உள்ளது ஆனால் அறிவாற்றல் களத்தில் இரண்டு பரிமாணங்கள் உள்ளன என்பது விரைவாக உணரப்படுகிறது ஒன்று அறிவாற்றல் செயல்முறைகள் என்றும் மற்றொன்று அறிவு பிரிவுகள் என்றும் அழைக்கப்படுகிறது அறிவாற்றல் செயல்முறை ஒரு அறிவாற்றல் செயல்பாடு எளிய அறிவாற்றல் செயல்பாடு நினைவில் கொள்ளுதல் பின்னர் நீங்கள் எதை நினைவில் வைக்க முயற்சிக்கிறீர்கள் அறிவாற்றல் களத்தைப் பற்றி பேசும்போது சில அறிவு இரண்டு பரிமாணங்களாக இருப்பதற்கான காரணம் இதுதான் நீங்கள் உணர்ச்சியுடன் இணைக்கப்பட்ட மன உணர்வு களத்தை கொண்டிருக்கிறீர்கள் பின்னர் உளவியல் டொமைன் மேலும் மூன்று களங்களும் அனைத்து கற்றல் அனுபவங்கள் மற்றும் செயல்பாடுகளில் மாறுபட்ட அளவுகளில் ஈடுபட்டுள்ளன நீங்கள் இதை நிறைவு செய்ய விரும்பினால் ஆன்மீக களத்தையும் இதில் சேர்க்கலாம் எனவே ஒருவர் நீட்டிக்க விரும்பினால் நீங்கள் ஆன்மீக களத்தை சேர்க்கலாம் ஆனால் நாங்கள் அந்த களத்தை உரையாற்றப் போவதில்லை இந்த மூன்று களங்களையும் நாம் மாறுபட்ட அளவுகளில் பார்ப்போம் ஏனென்றால் நாம் பெரும்பாலும் அறிவாற்றல் களத்திலும் ஒரு குறிப்பிட்ட அளவிற்கு மன உணர்வு மற்றும் உளவியல் களங்களிலும் கவனம் செலுத்துவோம் மூலப்படிவ ப்ளூமின் வகைபிரித்தல் முன்மொழியப்பட்டது இது 1956 ஆம் ஆண்டில் வெளிவந்த கையேடு என்று அழைக்கப்படுகிறது இது இப்போது கையேடு என்று பிரபலமாக அறியப்படுகிறது தற்செயலாக இந்த கையேடு இன்று இணையத்தில் இலவசமாக கிடைக்கிறது எனவே ஒருவர் இதை பதிவிறக்கம் செய்து பார்க்கலாம் இது 1956 இல் இருந்தது சுமார் 2000 ஆம் ஆண்டில் இது குறிப்பிட்ட தேவையை பூர்த்தி செய்யவில்லை என்று மக்கள் கிட்டத்தட்ட 40 ஆண்டுகளாக விமர்சித்து வருகிறார்கள் இது இவை எதிர்கொள்ளும் சிரமங்கள் ப்ளூமின் வகைபிரிப்பின் ஒரு பெரிய திருத்தம் 2001 ஆம் ஆண்டில் கற்றல் கற்பித்தல் மற்றும் மதிப்பீட்டிற்கான வகைபிரித்தல் ஆண்டர்சன் கிராத்வோல் எழுத்தாளர்களின் தொகுப்பு மற்றும் பலவற்றின் வகை வடிவத்தில் தோன்றியது இது ஆண்டர்சன் ப்ளூம் வகைபிரித்தல் தற்செயலாக இந்த புத்தகம் சுதந்திரமாக இணையத்தில் கிடைக்கிறது அனைத்து ஆசிரியர்களும் கணிசமான நேரத்தை செலவிட பரிந்துரைக்கிறோம் கற்பித்தல் மற்றும் மதிப்பீட்டைக் கற்றுக்கொள்வதற்காக இந்த குறிப்பிட்ட புத்தக வகைபிரிப்பைப் படிக்க வேண்டும் மேலும் இந்த திருத்தப்பட்ட வகைபிரித்தல் இப்போது ஆண்டர்சன் ப்ளூம் வகைபிரித்தல் என அழைக்கப்படுகிறது இப்போது அனைத்து அனுபவங்களும் ஒருங்கிணைக்கப்பட்டுள்ளன இங்கே மூன்று களங்களும் கணிசமாக இருக்கும் இரண்டு எடுத்துக்காட்டுகள் உள்ளன நீங்கள் இதில் பார்த்தால் உளவியல் டொமைன் ஆதிக்கம் செலுத்துகிறதா அறிவாற்றல் களம் ஆதிக்கம் செலுத்துகிறதா நிச்சயமாக ஆம் மன உணர்வு களமா அது ஆதிக்கம் செலுத்துகிறதா எனவே இந்த எடுத்துக்காட்டுகள் மூன்று களங்களின் ஒருங்கிணைப்பின் மிக உயர்ந்த அளவைக் குறிக்கின்றன சில நேரங்களில் நீங்கள் ஒரு முக்கிய அறிவாற்றல் அனுபவங்களைக் கொண்டிருக்கிறீர்கள் இவை நான் விளக்க வேண்டிய பிரதிநிதி எடுத்துக்காட்டுகள் அல்லது நீங்கள் ஆதிக்கம் செலுத்தும் மன உணர்வு அனுபவங்களை பெறலாம் மேலும் நீங்கள் மனோவியல் அனுபவங்களையும் ஆதிக்கம் செலுத்தலாம் அதாவது சம்பந்தப்பட்ட உளவியல் திறன்கள் தீவிர பதிப்புகள் என்பதை நீங்கள் பார்த்தால் ஒரு குறிப்பிட்ட அனுபவத்தில் வெவ்வேறு இடங்களில் வெவ்வேறு டொமைன் ஆதிக்கம் செலுத்தலாம் உதாரணமாக மாணவர்கள் எவ்வாறு நேரத்தை செலவிடுகிறார்கள் என்பதை நீங்கள் ஒரு தேர்வில் பார்க்கிறீர்கள் எனவே முதலாவது அறிவாற்றல் வாய்ந்ததாக இருக்கிறது மேலும் தேர்வின் முடிவை நெருங்கும்போது அது மிகவும் உளவியலாகவும் மாறக்கூடும் ஆறு அறிவாற்றல் செயல்முறைகள் அடையாளம் காணப்பட்டுள்ளன ஆண்டர்சன் ப்ளூமின் வகைபிரித்தல் உங்களிடம் ஆறு அறிவாற்றல் செயல்முறைகள் இருப்பதாகக் கூறுகிறது நினைவில் கொள்ளுதல் புரிந்து கொள்ளுதல் விண்ணப்பித்தல் பகுப்பாய்வு செய்தல் மதிப்பீடு செய்தல் மற்றும் உருவாக்குதல் மேலும் இதன் அடிப்படை அம்சம் அறிவாற்றல் நிலைகள் படிநிலை பாணியில் ஒழுங்கமைக்கப்பட்டுள்ளன அதாவது செயல்பாட்டைப் புரிந்துகொள்வது செயல்பாட்டை நினைவில் கொள்வதையும் உள்ளடக்கும் எனவே அதுபோன்ற செயல்களை மிக உயர்ந்ததாக உருவாக்குகிறது மற்றும் அது ஐந்து அறிவாற்றல் செயல்முறை தொடர்பான செயல்பாடுகளை உள்ளடக்கியிருக்கலாம் இப்போது நினைவில் வைத்துக் கொள்வதற்கும் செயல்பாடுகளைப் புரிந்துகொள்வதற்கும் சிறிது நேரம் செலவிடுகிறோம் இப்போது இன்னொரு விஷயத்தை நான் சுட்டிக்காட்ட வேண்டும் இந்த ஆண்டர்சன் ப்ளூமின் வகைபிரிப்பைப் பற்றி நாம் பேசும்போது பயன்படுத்தப்படும் சொற்கள் இந்த குழுவால் கொடுக்கப்பட்ட குறிப்பிட்ட பொருளைக் கொண்டுள்ளன இந்த வகைபிரிப்பை வழங்கிய நபர்களின் குழு இந்த வார்த்தைகளில் சிலவற்றை நாம் நாள்தோறும் ஒரு பொது வழியில் பயன்படுத்துகிறோம் ஆனால் இந்த வகைபிரிப்பைப் பயன்படுத்தும்போது இந்த வார்த்தைகளை அவர்கள் வரையறுத்துள்ள விதத்தில் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் எனவே ப்ளூமின் வகைபிரித்தல் பற்றி நீங்கள் பேசும்போது நீங்கள் பின்பற்ற வேண்டிய ஒழுக்கம் இதுதான் இப்போது நினைவில் வருவது அர்த்தத்தை ஏற்றுக்கொள்வது மிகவும் எளிதானதாக இருக்க வேண்டும் அதேபோல் அதே பொதுஅறிவு முறையையும் நாங்கள் பயன்படுத்தப்படுகிறோம் நினைவில் கொள்வது என்பது நீண்ட கால நினைவகத்திலிருந்து பொருத்தமான அறிவை மீட்டெடுப்பதாகும் மூளையில் தற்காலிக நினைவகம் மற்றும் நீண்ட கால நினைவகம் என்று அழைக்கப்படுவது இப்போது அறியப்பட்டுள்ளது மேலும் மூளையின் நீண்ட கால நினைவக பகுதிக்கு மாற்றப்படும் இந்த தகவல்கள் மீட்டெடுக்கப்படுகின்றன மீட்டெடுக்கப்பட்டதை நினைவில் கொள்வதாக அழைக்கிறோம் இப்போது தொடர்புடைய அறிவு வெறும் உண்மைத் தகவலாக இருக்கலாம் அல்லது அது கருத்தியல் தகவல் அல்லது நடைமுறைத் தகவல் அல்லது இவற்றின் சில கலவையாக இருக்கலாம் எடுத்துக்காட்டாக இது கருத்தியல் சொல்லும் நிலை மற்றும் அத்தகைய தேற்றமாக இருக்கலாம் அல்லது கருத்தியல் ரீதியான ஒரு தேற்றத்தின் சான்றைக் கொடுக்கலாம் அல்லது கொடுக்கப்பட்ட இயற்கணித சமன்பாட்டை எவ்வாறு தீர்க்கிறீர்கள் என்று கேட்கலாம் செயல்முறை உங்களுக்கு வழங்கப்பட வேண்டும் என்று நீங்கள் விரும்புகிறீர்கள் அது உங்கள் நீண்ட கால நினைவகத்தில் சேமிக்கப்படுகிறது மேலும் நீங்கள் அந்த குறிப்பிட்ட தகவலை மீட்டெடுக்க வேண்டும் எனவே நினைவில் கொள்ளும் அறிவு அவசியம் வெளிப்படையாக நீங்கள் செய்ய முடியாத நிறைய விஷயங்களை நினைவில் வைத்தாலன்றி கூகிளை ஒவ்வொரு முறையும் கலந்தாலோசிக்க முடியாது நீங்கள் விரும்பும் எந்த நேரத்திலும் நினைவுகூரக்கூடிய அறிவை நீங்கள் கொண்டிருக்க வேண்டும் எனவே அர்த்தமுள்ள கற்றல் மற்றும் சிக்கல் தீர்க்க நினைவில் கொள்ளும் அறிவு மிகவும் அவசியம் இப்போது இதை எவ்வாறு வகைப்படுத்துகிறீர்கள் நினைவில் கொள்வது ஒரு செயல்பாடு அந்த செயல்பாட்டைக் குறிக்கும் பல செயல் வினைச்சொற்களால் வகைப்படுத்தலாம் இந்த செயல் வினைச்சொற்கள் அடையாளம் காணல் நினைவுபடுத்தல் பட்டியலிடுதல் சொல்லுதல் கண்டுபிடித்தல் எழுதுதல் குறிப்பிடுதல் வரைதல் அடையாளப்படுத்துதல் வரையறுத்தல் பெயர் குறிப்பிடுதல் விவரித்தல் நிரூபித்தல் இவை அதற்கான எடுத்துக்காட்டுகள் மட்டுமே எடுத்துக்காட்டாக பிற அறிவாற்றல் செயல்முறைகள் தொடர்பாக தோன்றக்கூடிய இந்த செயல் வினைச்சொற்களில் சிலவற்றை நீங்கள் காணலாம் மேலும் நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டியது இதுதான் நீங்கள் பணியாற்ற வேண்டிய எங்கள் வரையறுக்கப்பட்ட சொற்களஞ்சியம் சில மாதிரி பயிற்சிகளை பார்ப்போம் பாகுத்தன்மைக்கான SI அலகு என்ன மேக்ஸ்வெல்லின் புலம் சமன்பாடுகளை வகுத்துரை மனித இரத்தத்தின் கூறுகள் யாவை பொதுவாக மரபியலின் தந்தை என்று கருதப்படுபவர் யார் நினைவில் வைத்திருக்கும் செயல்பாட்டின் சில மாதிரிகள் இவை சில மாதிரி கேள்விகளை உங்களுக்கு அமைத்து கொடுத்துள்ளோம் பின்னர் உங்கள் குறிப்பிட்ட பாடத்திட்டத்தைப் பொறுத்து நிரப்பவும் என்ன நடந்தது நீங்கள் பெயரிட முடியுமா என்ன நடந்தது என்பதை விவரிக்கவும் யாருடன் பேசினார் இதன் பொருள் என்ன எனவே இவை மாணவர் நினைவில் இருக்கிறதா இல்லையா என்று நீங்கள் கேட்கக்கூடிய கேள்விகளைப் பற்றி நீங்கள் கூறக்கூடிய மாதிரி கேள்விகள் இப்போது புரிந்துகொள்ள மிகவும் கடினமான ஒரு வார்த்தைக்கு வாருங்கள் 1956 ஆம் ஆண்டில் ப்ளூமின் குழுவால் பயன்படுத்தப்பட்ட அசல் சொல் 'அறிந்துகொள்ளும் சக்தி' மற்றும் 'புரிந்து கொள்ளுதல்' என்ற வார்த்தையை பயன்படுத்த முடியாது என்று அவர்கள் கூறினர் ஏனென்றால் புரிந்துகொள்ளுதல் மூளையில் உள்ள உள் மாற்றங்களைக் குறிக்கிறது இது கவனிக்கவோ அளவிடவோ முடியாத ஒன்று நாங்கள் சொன்னது போல் நீங்கள் பேசும் எந்தவொரு கற்றல் விளைவுகளும் கவனிக்கத்தக்கதாகவும் அளவிடக்கூடியதாகவும் இருக்க வேண்டும் ஆனால் நடந்தது என்னவென்றால் வரலாற்று ரீதியாக ஏராளமான ஆசிரியர்கள் புரிந்துகொள்ளும் வார்த்தையைத் தவிர்ப்பதற்கு ஆட்சேபனை தெரிவித்துள்ளனர் ஏனெனில் ஒரு வகுப்பறையில் ஒரு ஆசிரியர் மாணவர்களுக்கு ஏதாவது புரிந்திருக்கிறதா இல்லையா என்று கேட்டு வார்த்தையை எழுப்புவது மிகவும் பொதுவானது புரிந்துகொள்ளும் வார்த்தையைப் பயன்படுத்துவது எல்லா ஆசிரியர்களுக்கும் கிட்டத்தட்ட இரண்டாவது இயல்பு எனவே இறுதியாக ஆண்டர்சன் ப்ளூமின் குழு 'அறிந்துகொள்ளும் சக்தி' இடத்தில் புரிந்துகொள்ளும் வார்த்தையை ஏற்றுக்கொண்டது இப்போது இது முறையாக இதுபோன்று வரையறுக்கப்பட்டுள்ளது புரிந்துகொள்ளுதல் என்பது அறிவுறுத்தல் செய்திகளிலிருந்து அர்த்தத்தை உருவாக்குவது மற்றும் அறிவுறுத்தல் செய்திகள் வாய்மொழியாக இருக்கலாம் அதாவது ஒரு ஆசிரியர் சில வாக்கியங்களில் பேசலாம் அல்லது ஒரு புத்தகத்தில் ஏதாவது படிக்கலாம் அல்லது அது சித்திர படமாகவோ அல்லது குறியீடாக இருக்கலாம் நீங்கள் எழுதக்கூடிய சில சமன்பாடுகள் அதாவது சில செய்திகள் உங்களுக்கு வழங்கப்படுகின்றன அதிலிருந்து நீங்கள் அர்த்தத்தை உருவாக்குகிறீர்கள் இது அனைத்து மாணவர்களும் கற்றல் செயல்பாட்டில் செய்யும் மிக முக்கியமான செயலாகும் மேலும் விரிவுரைகள் செயல்முறைகள் களப் பயணங்கள் நிகழ்ச்சிகள் அல்லது உருவகப்படுத்துதல்களின் போது அறிவுறுத்தல் செய்திகள் பெறப்படுகின்றன புத்தகங்களிலோ கணினிகளிலோ இந்த நாட்களில் கிடைக்கின்றன எனவே 'புரிந்துகொள்' என்பது அறிவுறுத்தல் செய்திகளிலிருந்து அர்த்தத்தை உருவாக்குதல் இப்போது ஏழு துணை செயல்முறைகள் அடையாளம் காணப்பட்டுள்ளன ஏனென்றால் புரிந்து கொள்ளுதல் என்பது 'உற்று நோக்க முடியாத உள் மாற்றங்கள்' எனவே 'புரிந்துகொள்' என்பது இந்த ஏழு துணை செயல்முறைகளை குறிக்க ஒரு இணை வார்த்தையாக பயன்படுத்தப்படுகிறது இவை கவனிக்கத்தக்கவை மற்றும் அளவிடக்கூடியவை எனவே புரிந்து கொள்ளுங்கள் என்று சொல்லும் போதெல்லாம் இந்த ஏழு செயல்களில் ஒன்றை நீங்கள் செய்கிறீர்கள் உட்பொருளை வெளிப்படுத்து உட்பொருளை வெளிப்படுத்து என்பது மொழிபெயர்ப்பு பொழிப்புரை பிரதிநிதித்துவம் மற்றும் தெளிவுபடுத்துதல் என்பதாகும் எடுத்துக்காட்டு அந்த வகையான செயல்பாட்டிற்கு கொடுக்கப்பட்ட உதாரணத்தை விளக்குங்கள் மற்றும் உடனடியாக செயல் படுத்துங்கள் உங்களுக்கு வழங்கப்பட்ட சில பொருள்களை நீங்கள் வகைப்படுத்துகிறீர்கள் அது வகைப்படுத்துகிறது அல்லது உட்படுத்துகிறது நீங்கள் வேறு ஒன்றை வேறு வகைக்கு உட்படுத்துகிறீர்கள் சுருக்கமாக்கு சுருக்கமாக்குதல் என்பது பொதுமைப்படுத்துதல் அல்லது சுருக்கம் மற்றும் ஊகித்தல் உங்களுக்கு வழங்கப்பட்ட ஏதாவது ஒரு வடிவத்தை நீங்கள் கண்டுபிடிக்கிறீர்கள் A மற்றும் B ஆகிய இரண்டு பொருள்களை அல்லது இரண்டு அறிக்கைகளை நீங்கள் ஒப்பிட்டுப் பாருங்கள் மாறுபாடு காணுங்கள் பொருத்துங்கள் மற்றும் வரைபடமாக்குங்கள் இறுதியாக விளக்குங்கள் ஒரு மாதிரியை உருவாக்குங்கள் எந்தவொரு வடிவ மாதிரியிலும் ஒரு மாதிரியை உருவாக்குவது ஒரு வரைகலை மாதிரி அல்லது கணித மாதிரி அல்லது ஒரு வாய்மொழி மாதிரியாக இருக்கலாம் விளக்கம் என்றால் நீங்கள் அதில் ஒரு மாதிரியை உருவாக்குகிறீர்கள் ஒரு ஆசிரியராக நீங்கள் ஏழு துணை செயல்முறைகளையும் தெளிவாகப் புரிந்துகொள்வதில் அதிக நேரம் செலவிட வேண்டும் ஏனென்றால் பாடங்களில் கணிசமான சதவீதம் அவற்றின் விளைவுகள் ஆதிக்கம் செலுத்திநினைவில் வைத்துக்கொள்வது மற்றும் புரிந்து கொள்வதின் கீழ் வகைப்படுகின்றன புரிந்துகொள்வதற்கும் நினைவில் வைத்து கொள்வதற்கு மட்டும் கவனம் செலுத்தி அதன் அதிகப்படியான அறிவாற்றல் நிலைகளை பொருட்படுத்தாமலும் இருப்பதாலும் இந்த பாடநெறி தாழ்வானது என்று நீங்கள் எண்ண இயலாது புரிந்துகொள்ளுதல் என்ற வார்த்தையைப் பற்றிய முன் அறிவு உண்டு ஏனெனில் புரிதல் நேரடியாகக் காணமுடியாது இது புரிந்துகொள்ளுதலை ஆண்டர்சன் ப்ளூம் வகைபிரித்தல் ஏற்றுக்கொள்வதற்கான ஒரு காரணம் ஏழு துணை செயல்முறைகளை பிரதிநிதித்துவப்படுத்தும் ஒரு அறிவாற்றல் நிலை மற்றும் துணை செயல்முறைகள் ஒவ்வொன்றும் கவனிக்கத்தக்கவை மற்றும் அளவிடக்கூடியது எனவே நான் புரிந்துகொள்ளுதல் வார்த்தையைப் பயன்படுத்தும் போது ஆண்டர்சன் ப்ளூம் வகைபிரிப்பில் இந்த ஏழு துணை செயல்முறைகளால் வரையறுக்கப்பட்டுள்ள சூழலில் தான் எப்போதும் வகுப்பறையில் பயன்படுத்தப்பட வேண்டும் சில மாதிரி பயிற்சிகள் பைலம் அன்னெலிடாவின் பண்புகளை அதன் வகைப்பாடுகளுடன் அடையாளம் காணவும் ஒரு சமூக பதட்டம் உடைய வாடிக்கையாளரின் உரையை ஆடியோ டேப்பில் கேட்டவுடன் மாணவரின் உள்ளுணர்ச்சியை வார்த்தைகளால் அடையாளம் காணவும் பயிர்களின் மரபணு மாற்றத்தின் கொள்கைகளைப் புரிந்து கொள்ளுங்கள் DNA வின் கட்டமைப்பை விளக்குங்கள் நிச்சயமற்ற கோட்பாட்டை விளக்குங்கள் எமிலி டிக்கின்சன் கவிதைகளின் மரணப் படங்களுக்கும் இயற்கையான படங்களுக்கும் இடையில் வேறுபாடுகளை கூறுங்கள் அலாவுதீன் கில்ஜி மற்றும் முஹம்மது பின் துக்ளக் ஆகியோரின் சந்தைக் கொள்கைகளை ஒப்பிடுக இவை இளங்கலை பொதுத் திட்டங்களில் வரக்கூடிய வெவ்வேறு பாடங்களில் இருந்து எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் நிச்சயமாக இதுபோன்ற செயல்களின் முடிவில்லாத எண்ணிக்கையை ஒருவர் சேர்க்கலாம் இப்போது மாதிரி கேள்விகள் உங்களுக்கு விடுபட்ட வாக்கியங்களாக தரப்பட்டுள்ளன அதை நீங்கள் நிரப்பலாம் உங்கள் சொந்த வார்த்தைகளில் எழுதுங்கள் சுருக்கமான அவுட்லைன் எழுதுங்கள் அடுத்து என்ன நடக்கும் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள் நீங்கள் என்ன நினைக்கறீர்கள் சிலவற்றில் முன்வைக்கப்பட்ட முக்கிய யோசனை என்னவென்றால் சில பத்தி அல்லது சில பக்கம் அல்லது ஒரு புத்தகத்தில் அல்லது அதுபோன்ற ஒன்றைச் சொல்வோம் முக்கிய கதாபாத்திரம் யார் இடையில் வேறுபாடு இடையே என்ன வேறுபாடுகள் உள்ளன நீங்கள் என்ன சொல்கிறீர்கள் என்பதற்கு ஒரு உதாரணத்தை வழங்கவும் இவை சில மாதிரி கேள்விகள் இப்போது உங்கள் பாடங்களைப் பொறுத்து விடுபட்ட இடத்தை நிரப்பலாம் இப்போது இந்த பயிற்சிகளைச் செய்யும்படி கேட்டுக்கொள்கிறோம் நீங்கள் கற்பித்த அல்லது கற்றுக்கொண்ட பாடங்களின் செயல்பாடுகளின் இரண்டு எடுத்துக்காட்டுகளை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் நீங்கள் விரும்பினால் ஆண்டர்சன் ப்ளூம் வகைபிரிப்பை மற்றொரு வகைபிரிப்போடு ஒப்பிடுங்கள் ஏனென்றால் சிலர் நான் இதை ஏன் பின்பற்ற வேண்டும் ஆம் அதிகப்படியான வகைபிரித்தல் உள்ளன அதனுடன் நீங்கள் தேர்வு செய்ததை ஒப்பிட்டு பாருங்கள் எதன் அடிப்படையில் இந்த வகைபிரிப்பை நீங்கள் விரும்புகிறீர்கள் அல்லது மற்றொன்றை நிராகரித்தீர்கள் என்று வரிசை படுத்தி எழுதவும் மற்றும் உங்கள் பதில்களைப் பகிர்ந்து கொள்வதில் நாங்கள் மகிழ்ச்சியடைவோம் அடுத்த அலகில் மீதமுள்ள நான்கு அறிவாற்றல் நிலைகளைப் பார்ப்போம் அதாவது ஆண்டர்சன் ப்ளூம் வகைபிரிப்பைப் பயன்படுத்துதல் பகுப்பாய்வு செய்தல் மதிப்பீடு செய்தல் உருவாக்குதல் கேட்டதற்கு மிக்க நன்றி